கடைசியாக நாம் Ax b என்ற வடிவத்தில் ஒரு சமன்பாடுகளின் தொகுப்பை பெற்றுள்ளோம் இதை நாம் சால்வ் செய்துள்ளோம் இப்பொழுது உள்ள வழக்கமான ஒரு பிரச்சினை தூர பீல்டுகளை கண்டறிவது ஆகும் மறுபடியும் ஒரு படத்தை இங்கே காட்டியுள்ளேன் இதை ஒரு விமானம் என்று எடுத்துக் கொள்வோம் இது என்னுடைய கம்ப்யூடேஷனல் டொமைன் என்று எடுத்துக்கொள்வோம் இங்கே ஒரு ரேடார் ஃபீல்ட் உள்ளதாக எடுத்துக் கொள்வோம் நான் இங்கு நின்று கொண்டிருக்கிறேன் இப்போது நான் இங்கு என்ன ஃபீல்டு உள்ளது என்பதை கண்டறிய விரும்புகிறேன் ஆகையால் இங்கே நாம் தூரத்தில் உள்ள ஃபீல்டை கண்டறிய வேண்டும் என்ன வகையான யுக்தியை நான் இங்கு உபயோகம் செய்யப்போகிறேன் நான் எனது கம்ப்யூடேஷனல் டொமைனை ரிசீவர் வரை நீட்டிக்க போகிறேனா அவ்வாறு செய்ய வேண்டிய அவசியம் உள்ளதா அதற்குப் பதிலாக வேறு என்ன நான் செய்ய வேண்டும் மாணவர் இன்சிடென்ட் அலை மூலமாக செய்யலாம் இன்சிடென்ட் அலை என்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சில அலை இப்பொழுது நான் கண்டறிய வேண்டியது தூரத்திலுள்ள பீல்டு இதுவரை நாம் Au b என்ற சமன்பாட்டை தீர்வு கண்டுள்ளோம் இது என்னுடைய கம்ப்யூடேஷனல் டொமைன் இங்கு எல்லா இடங்களிலும் முக்கோணங்கள் இருக்கின்றன இந்த கணக்கீடுகளின் முடிவில் நான் என்ன பெற போகிறேன் என்ன நான் உபயோகப் படுத்தி உள்ளேன் உட்புறத்தில் எல்லா இடங்களிலும் உள்ள ஃபீல்டை பற்றி அறிவேன் ஆனால் இப்பொழுது நான் பீல்டுக்கு தூரத்தில் வேறு எங்கேயோ ஒரு இடத்தில் உள்ள ஃபீல்டை நான் கண்டறிய வேண்டும் இதை நான் எப்படி செய்வது மாணவர் இவை எல்லாமே முன்பு கண்டறிந்த அந்த வழியிலேயே செய்யலாம் இங்கே ஒரு ஆலோசனை நமக்கு கிடைத்திருப்பது என்னவென்றால் நீங்கள் ஒரு ஃபீல்ட் மிகவும் தூரத்தில் எங்கேயோ உள்ள ஒரு ஃபீல்டை கண்டறிய விரும்பினால் டொமைனை நீட்டித்து அந்த ஃபீல்டை உள்ளுக்குள் கொண்டு வரவேண்டும் இது ப்ரூட் போர்ஸ் வகையான அணுகுமுறை என்று அழைக்கப்படுகின்றது ஆனால் இது சிறந்த செயலாக இருக்குமா மாணவர் ஏனெனில் இங்கே அனைத்தும் அந்த வழியிலேயே செய்யப்பட்டுள்ளன ப்ரூட் போர்ஸ் என்பது ஒரு அணுகுமுறை ஒருவேளை நான் ராடார் குறுக்குவெட்டுத் தோற்றத்தை கண்டறிய விரும்பினால் அதாவது அப்பொழுது என்னுடைய அப்சர்வர் எங்கு இருக்க வேண்டும் இன்பினிடியாக இருக்க வேண்டும் இப்போது நான் அவ்வளவு பெரிய பகுதியை மெஷ் செய்ய முடியுமா இந்தப் பாட தொகுப்பின் ஆரம்பத்தில் ஹ்யூஜென்ஸ் தத்துவத்தைப் பற்றி நாம் பேசினோம் ஹ்யூஜென்ஸ் தத்துவம் என்ன சொல்கிறது நமது அருகில் ஒரு தொடுகோடு ஃபீல்டை அறிந்து வைத்திருந்தால் அவை இரண்டாவது ஆதாரங்களாக செயல்படும் அவற்றை விரிவுபடுத்தி எல்லா இடங்களிலும் உள்ள ஃபீல்டை கண்டறியும் முடியும் ஆகவே இப்போது எவ்வாறு இந்த தத்துவத்தை அப்ளை செய்வது நெருக்கமான காண்டூரில் அல்லது ஆப்ஜெக்ட்டுக்கு அருகில் உள்ள உள்ள பீல்டுகளை நாம் அறிவோமா எனவே நான் இப்போது இந்த பவுண்டரியை உபயோகப்படுத்த போகிறேன் பீல்டுகளை நாம் கணக்கீடு செய்துள்ளோம் நாம் இப்போது ஹ்யூஜென்ஸ் தத்துவத்தை உபயோகப்படுத்தி எல்லா இடங்களிலும் உள்ள ஃபீல்டை கண்டறிய போகிறோம் நாம் பவுண்டரி கண்டிஷனை பற்றி கலந்துரையாடினோம் எடுத்துக்காட்டாக நாம் ரேடியேஷன் பவுண்டரி கண்டிஷனை உபயோகப்படுத்தி அதன் செயல்பாட்டையும் பார்த்தோம் அதிலிருந்து பவுண்டரிக்கு மிக அருகில் செல்லச் செல்ல பவுண்டரி கண்டிஷனில் பிழைகள் அதிகமாக ஏற்படுவதை கண்டறிந்தோம் ஆனால் பவுண்டரிக்கு உள்ளே செல்லும்போது பிழைகள் அற்று சிறப்பாக அமைந்தது என்பதை ஒரு தகவலாக உங்களுக்கு தெரிவித்து இருந்தேன் ஆனால் அதை உண்மையில் நாம் கணக்கீடு செய்யவில்லை எனவே நீங்கள் மெஷ்ஷின் உள்ளேயே இருந்தால் எட்ஜுகளின் செட் அமைப்பு நேர்த்தியாக இருக்கும் அதனால் பவுண்டரி சரியாக வரையறை செய்யப்படும் CAD சாஃப்ட்வேரை உபயோகப்படுத்தி ஒரு வட்டத்தையோ அல்லது அதை சுற்றியுள்ள பகுதிகளையோ நீங்கள் மெஷ் செய்யும்போது மெஷ்ஷிங் சாஃப்ட்வேர் எட்ஜுகளை அடிப்படையாகக் கொண்டு மெஷ் செய்யும் நமக்கு எட்ஜுகளின் நேர்த்தியான செட்டுகளை உடைய முக்கோணங்கள் கிடைக்கும் ஆகையால் U1 U15U25 இவ்வாறான அமைப்புகள் இங்கே காண்டூர் பகுதியில் அமைந்துள்ளன எனவே இந்தப் புள்ளிகளில் உள்ள பீல்டுகளை நீங்கள் அறிவீர்கள் இங்கே ப்ரூட் போர்ஸ் உபயோகிப்பது என்பது ஒரு நல்ல கருத்து அல்ல அதற்கு பதிலாக நாம் ஹ்யூஜென்ஸ் தத்துவத்தை உபயோகப்படுத்தலாம் உதாரணமாக ஹ்யூஜென்ஸ் தத்துவத்தின் படி எக்ஸ்பிரஷனை நாம் ஏற்கனவே கண்டோம் அதன் மூலமாக எந்த ஒரு 'r' இருந்தாலும் எத்தனை தடவை வேண்டுமானாலும் கணக்கீடு செய்து ஃபீல்டை கண்டறியலாம் எனவே நாம் விரும்பியவாறு ஸ்கேட்டர்ட் பீல்டாக ஆக்கப்பட்டுள்ளன இங்கே உள்ள இன்டெக்ரல் என்ன இங்கே உள்ள இன்டெக்ரல் காண்டூர் இன்டெக்ரல் இந்த இன்டெக்ரலை காண்டூர் R என்று அழைப்போம் இங்கே என்னன்ன டேர்ம்கள் இருக்கப் போகின்றன மாணவர் ஜீரோவில் இங்கு ஸ்கேட்டர்ட் பீல்டு மட்டுமே இருக்கும் ஆகவே Etotal ϕinc ϕscat இங்கே ϕinc நீக்கி விடுகிறோம் ஆகையால் நாம் ஸ்கேட்டர்ட் ஃபீல்டை மட்டும் கணக்கீடு செய்கிறோம் ஆகவே என்பது முதலாம் டேர்ம் என்பது நமக்கு g மற்றும் ∇g ஆகிய இரண்டு டேர்ம்களாக கிடைக்கும் மாணவர் ஆம் சரி எனவே முதலாம் டேர்ம் இவ்வாறு இருக்கும் இங்கு உள்ள dl ஐ பிரைம் என்று கூறுகிறோம் ஏனென்றால் இதுதான் நம்முடைய காண்டூர் பகுதி ஆகும் நாம் இங்கு இன்னும் போலரிசேஷனில் உள்ளதால் Ez என்று எழுதி இருக்கிறோம் க்ரீன் பங்க்ஷன் Greens function பற்றி உங்களுக்கு தெரியுமா இந்த கேசில் நான் ஒரு காண்டூரை எடுத்துக் கொண்டுள்ளேன் நீங்கள் இப்போது கிரீன் பங்க்ஷன் பற்றிய நமது உரையாடலை திரும்பவும் நினைவு படுத்தினால் இந்த பகுதியை நான் இரண்டு கன அளவுகளாக அதாவது V1 மற்றும் V2 ஆகிய இரண்டு கன அளவுகளாக பிரித்துக் கொள்கிறேன் ஹ்யூஜென்ஸ் தத்துவத்தின்படி வெளிப்புறப் பகுதியில் உள்ள ஃபீல்டை நாம் காணமுடியும் கிரீன் பங்க்ஷன் மூலமாக நான் வெளிப்புறப் பகுதியில் ஃபீல்டை காண முடியுமா அல்லது உட்புறப் பகுதியில் காண முடியுமா வெளிப்புறப் பகுதியில் இந்த கேசில் இது வெளிப்புற பகுதி பிரீ ஸ்பேஸ் என்பது வெளிப்புற பகுதி ஆகவே g என்பதை அறிவோம் இது என்னுடைய ஹாங்கல் H0 ஆகும் ஹாங்கல் பங்க்ஷனை பற்றி அறிவோம் மேலும் நாம் ஹாங்கல் பங்ஷனில் ஸ்டாண்டர்டு அப்ராக்ஸிமேஷன் நாம் செய்துள்ளோம் என்பதை இங்கு கூறுகிறேன் H0 kρ என்பது என்ன இதுவரை ρ 1 என்பதை தோராயமாக கணக்கீடு செய்துள்ளோம் எனவே நமக்கு இந்த சமன்பாடு கிடைக்கிறது ஆகவே இந்த அனைத்து அப்ராக்ஸிமேஷன்களையும் நாம் இங்கே உள்ளே சப்ஸ்டிட்யூட் செய்ய முடியும் இந்த உரையாடலை முடிக்கும் முன்பாக இந்த எக்ஸ்பிரஷனில் நமக்கு அனைத்தும் தெரியுமா நாம் அனைத்தையும் கணக்கீடு செய்திருக்கிறோமா நாம் ஒவ்வொரு படியாக நாம் செல்வோம் வலது புறத்தில் இருந்து Ezr′ ல் இருந்து ஆரம்பிப்போம் அது சற்று எளிமையாக இருக்கும் இங்கே இது 2D T M போலரிசேஷன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதாவது H என்பது x y தளத்தில் உள்ளது Ezல் மூன்று வேறியபில்கள் உள்ளன அந்த டேர்ம்களை நாம் அறிவோமா மாணவர் இது Hன் தொடுகோடு கூறு ஆம் இது Hன் தொடுகோடு கூறுக்கு நேர்விகிதத்தில் இருக்கும் என்பதை நாம் பார்த்து இருக்கிறோம் நாம் Htan கணக்கீடு செய்திருக்கிறோமா இதுதான் நமது கணக்கில் உள்ள உண்மையான வேறியபில் இவை அனைத்தும் தொடுகோடு எட்ஜுகளாக இருக்கும் இது எட்ஜை அடிப்படையாகக் கொண்ட FEMல் மற்றொரு சிறந்த பகுதி ஆகும் ஏனென்றால் இதை நாம் நேரடியாகவே பெற இயலும் என்பதை நாம் அறிவோம் இங்குள்ள அமைப்பு என்ன நாம் அதை அறிவோமா மாணவர் மேக்ஸ்வெல் அமைப்பு ஆனால் அதை நம்மால் கணக்கீடு செய்ய இயலுமா மாணவர் மாக்ஸ்வெல் சமன்பாடு மாக்ஸ்வெல் சமன்பாடு மூலமாக ∇×H E H நான் பெற முடியுமா அதை எவ்வாறு நாம் மாக்ஸ்வெல் சமன்பாடு மூலம் எடுக்கலாம் என்பதை எண்களாக மட்டுமே அறிவோம் அதை H டேர்மில் நான் அறியவில்லை மாணவர் கணக்கியல் ரீதியாக கணக்கியல் ரீதியாக நாம் இதை செய்யலாம் நாம் இப்போது உட்புறத்தில் அனைத்தையும் அறிகிறோம் அதுவே கணக்கியல் ரீதியாக இதை செய்யப்போகிறோம் அதற்கு மெஷ் மிகவும் பைன் மெஷ் ஆக இருப்பது அவசியம் ∇×H H ல் அப்ராக்ஸிமேஷன் கிட்டத்தட்ட சரியாக இருக்கும் அதை ஒரு தடவை நான் செய்து முடித்து விட்டால் நமக்குத் தேவையான எக்ஸ்பிரஷன் கிடைக்கும் RCS இவ்வாறு ஒரு சமன்பாட்டில் கிடைக்கும் மாணவர் இதைக் கணக்கீடு செய்யும் பொழுது நீங்கள் 'r' மதிப்பை பெரிய எண்ணாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா 'r' மதிப்பை பெரிய மதிப்பாக எடுத்துக் கொள்கிறீர்களா இது முன்பு ஒரு அசைன்மென்ட் பகுதியாக இருந்தது இந்த எக்ஸ்பிரஷனை நீங்கள் கணக்கீடு செய்தால் r' என்பது 1 அல்லது மிகப்பெரிய மதிப்பில் இருந்தால் 'r' என்பது சார்புத் தன்மை அற்றதாக அமையும் ஆகையால் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை மாணவர் இந்த எக்ஸ்பிரஷனில் நீங்கள் எதையும் சப்ஸ்டிட்யூட் செய்யத் தேவையில்லை வலது புறத்தில் உள்ள இந்த எக்ஸ்பிரஷன் 'r'ன் ஒரு சார்புத் தன்மை இல்லாத டேர்மாக அமையும் இது θ வை மட்டும் சார்ந்து இருக்கும் மாணவர் gr r′ இவை ஒரே மாதிரியாக இருக்குமா ஹ்யூஜென்ஸ் தத்துவப்படி நாம் gr r′ பெறுகிறோம் அப்பொழுது நீங்கள் இந்த அப்ராக்ஸிமேஷன்களை பயன்படுத்த வேண்டும் இந்த அப்ராக்ஸிமேஷனை நீங்கள் பயன்படுத்தும் போது r இன் மதிப்பு நீக்கப்படுகிறது நீங்கள் எதையும் சப்ஸ்டிட்யூட் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் அவ்வாறு சப்ஸ்டிட்யூட் செய்தால் கணக்கை தவறான வழியில் செய்கிறீர்கள் என்று அர்த்தம் மாணவர் நாம் கர்ல் எடுக்க எடுக்க முடியுமா ஆம் நீங்கள் கர்ல் எடுக்க முடியும் அதைத்தான் நாம் இப்போது செய்து கொண்டிருக்கிறோம் மாணவர் ஆனால் நீங்கள் இதை நியூமரிக்கல் என்று கூறினீர்கள் நான் நியூமரிக்கல் என்று கூறுவதன் அர்த்தம் நியூமரிக்கல் கர்ல் நியூமரிக்கல் கர்ல் நாம் இங்கு எடுக்கிறோம் அது s டேர்மில் உள்ளது மேலும் H U T T x மற்றும் y டேர்ம்களில் உள்ளன மாணவர் ஆம் நன்று நான் சில எக்ஸ்பிரஷன்களை இங்கே பெறுவேன் இங்கே ஒரு எட்ஜ் உள்ளது இங்கு ஒரு முக்கோணம் உள்ளது இங்கே உள்ள மற்றொரு முக்கோணத்தை நீங்கள் பார்த்தால் இங்கே ஒயிட்னீயின் அடிப்படை பங்க்ஷன்களை நீங்கள் பார்த்தால் ∇× T நீங்கள் கணக்கீடு செய்ய வேண்டியுள்ளது நீங்கள் இதை செய்தாக வேண்டும் அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கும் ஏனென்றால் இது Tயின் வடிவத்தைப் பொறுத்து உள்ளது எனவே என்ன இங்கே நடக்கிறது என்றால் ஒரு கான்ஸ்டன்ட் இங்கேயும் மற்றொரு கான்ஸ்டன்ட் அங்கேயும் உள்ளது ஆகவே ∇× T என்பது தொடர்ச்சியானது அல்ல இது அடிப்படை பங்ஷனில் இருக்கும் ஒரு குறைபாடாகும் ஆகவே நான் உண்மையில் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் கர்ல் கண்டுபிடிக்க வேண்டும் கர்ல் மதிப்பை அதிகமாக கண்டுபிடித்து அவற்றின் சராசரியை கணக்கீடு செய்ய வேண்டும் எனவே நாம் இவற்றை கணக்கியல் ரீதியாக செய்யலாம் என்று கூறினேன் கடைசியாக நாம் Hல் ஒரு ஸ்மூத் ஃபங்ஷனை பெறுவோம் இது ஒரு நல்ல முடிவு இதில் இன்னொரு முக்கியமானது என்னவென்றால் நீங்கள் 0 மதிப்பை அடிப்படை பங்ஷனில் பெற இயலாது ஆகவே நாம் இப்போது அசைன்மென்ட்டுக்கு தீர்வு காண்போம் மாணவர் இதில் ஏதாவது ஒன்றை எடுத்து அதை ஒற்றை பங்க்ஷன் ஆக்க முடியுமா ஏனென்றால் இது இந்த பண்புகளை கொண்டுள்ளது ∇× T ஒரு கான்ஸ்டன்ட் ∇ · T என்பது ஜீரோ ஆகும்